இந்த சொற்பொழிவில் டைமிங் டிரைவன் பிளேஸ்மென்ட் பற்றி நாம் பேசுவோம் முந்தைய சொற்பொழிவுகளில் தவறான பாதைகளை அடையாளம் காண ஒரு சுற்றில் நிலையான பகுப்பாய்வு செய்வது மற்றும் பல்வேறு நேர சிக்கல்களைப் பற்றி நாம் பேசினோம் இதனால் நேரம் தொடர்பான சில தடைகள் பூர்த்தி செய்யப்படலாம் மற்றும் மீறல்கள் இருந்தால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்பதைப் பின்னர் பார்ப்போம் சில பிஸிக்கல் வடிவமைப்பு அல்லது தளவமைப்பின் பிஸிக்கல் மாற்றங்கள் பற்றி விவாதிக்கும்போது இந்த நேர பட்ஜெட்களில் சில மாற்றங்கள் செய்யப்படும் அல்லது இணைக்கப்படும் இப்போது ப்ளாக்குகளை சில நேர கட்டுப்பாட்டுக்குள் எவ்வாறு உட்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இது டைமிங் அல்கோரிதம்ஸ் அல்லது பிளேஸ்மென்ட் அல்கோரிதம்ஸ் க்கு அப்பாற்பட்டது ஏனெனில் முன்பு விவாதிக்கும்போது நாம் டைமிங் சிக்கல்களைக் கருதவில்லை நெட்லிஸ்டின் தேவைகளைப் பார்த்தோம் ப்ளாக்குகளின் அளவுகள் ஊசிகளின் நிலை மற்றும் தளவமைப்பின் அளவு மற்றும் இன்டர்கனக்க்ஷன் நீளம் அல்லது விலை சில எடையுள்ள இரண்டு கூட்டுதொகையை குறைப்பதே நமது நோக்கம் ஆனால் இப்போது மூன்றாவது அளவுருவமாக சில டைமிங் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்யும் வகையில் ப்ளாக்குகளை வைக்கலாம் டைமிங் டிரைவன் பிளேஸ்மென்ட் சுருக்கமாகக் TDP என்று குறிப்பிடுகிறோம் சுற்றின் தாமதத்தை மேம்படுத்த அது முயற்சி செய்கிறது பரப்பளவு மற்றும் வயரின் நீளம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரத் தடைகளையும் பூர்த்தி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது சில டைமிங் கட்டுப்பாடுகள் தவறான பாதைக்கு தொடர்புடையதாக இருப்பதை கண்டோம் இறுதியில் நாம் முடிந்தவரை மிகப் பெரிய கிளாக் அதிர்வெண்யை அடைய விரும்புகிறோம் அதுவே நமது இறுதி நோக்கம் இதற்காக நிலையான டைமிங் பகுப்பாய்வியை ஒரு கருவியாகப் பயன்படுத்த வேண்டும் STA சிக்கலான நெட்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகிறது ஆனால் முன்பு குறிப்பிட்டது போல் சில மறு செய்கையை செய்ய வேண்டும் நிலையான பகுப்பாய்வு செய்யும்போது இன்டர்கனக்ஷன்ஸின் சில மதிப்பீடுகளுடன் தொடங்குவோம் ஒரு பிளேஸ்மென்ட் செய்யாமல் இந்த மதிப்பீடுகளை எங்கிருந்து பெறுவீர்கள் இவை ஒன்றாக கை கோர்த்தே செல்லும் இது ஒரு மறுபயன்பாடு செயல்முறை டைமிங் டிரிவ்ன் பிளேஸ்மென்ட் இவை ஒன்று அல்லது இரண்டு அளவுருக்களையும் குறைப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது நிச்சயமாக இது எதிர்மறை ஸ்லாக்குகளின் அடிப்படையில் டைமிங் மீறலை அகற்ற முயற்சிக்கும் ஆனால் அதை அளவிட 2 வழிகள் உள்ளன ஒன்று மோசமான எதிர்மறை ஸ்லாக்குகளின் அடிப்படையில் அளவிடலாம் அளவின் அடிப்படையில் மிகப் பெரிய எதிர்மறை மதிப்பை கொண்ட ஸ்லாக்கின் மதிப்பை அறியலாம் அது மிக மோசமான மதிப்பு ஆக இருக்கும் அல்லது எல்லா எதிர்மறை ஸ்லாக்குகளையும் கூட்டினால் மொத்த எதிர்மறை மதிப்பை பெறலாம் இவற்றில் ஒன்றை உங்களால் பயன்படுத்த முடியும் இந்த T ஐ டைமிங் முடிவுப்புள்ளிகளின் தொகுப்பாகக் குறிப்பிடுகிறோம் இந்த மோசமான எதிர்மறை ஸ்லாக் இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நெட்களை டைமிங் இறுதிப்புள்ளிகளுக்கான ஸ்லாக் tau ஆக இருக்கும் இங்கு tau என்பது T க்கு சொந்தமானது T என்பது டைமிங் முடிவுப்புள்ளிகளின் தொகுப்பு ஆகும் டைமிங் முடிவுப்புள்ளிகள் என்றால் என்ன எங்கிருந்து இடங்கள் வருகின்றது வெளியீடுகள் செல்லும் இடங்களில் இருந்து வருகின்றது ஏனெனில் காம்பினேஷனல் சுற்று ஒரு வெளியீட்டிற்கு ஒத்திருக்கலாம் அல்லது அந்த வெளியீடு ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டிற்கு செல்லலாம் அதனால் இவை பொதுவாக டைமிங் முடிவுப்புள்ளிகள் என குறிப்பிடப்படுகின்றன ஒரு கிளாக் சுழற்சியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் கருத்தில் கொள்ள வேண்டும் முதன்மை வெளியீடுகள் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கான உள்ளீடு இது மிக மோசமான எதிர்மறை ஸ்லாக் மற்றும் மொத்த எதிர்மறை ஸ்லாக்கை பார்க்கிறீர்கள் ஸ்லாக் எதுவாக இருந்தாலும் அதன் tau 0 க்கும் குறைவாக இருந்தால் அவற்றைச் சேர்க்கவும் 2 அளவுருக்கள் உள்ளன அவற்றில் ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு அளவுருக்களை மேம்படுத்தலாம் டைமிங் டிரிவ்ன் பிளேஸ்மென்ட் நுட்பங்களை 3 வகைகளாக வகைப்படுத்தலாம் ஒன்று நெட்களின் அடிப்படையில் அதாவது நெட்களை தனித்தனியாகப் பார்க்க வேண்டும் மொத்த பாதைகளைப் பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு கேட் வெளியீட்டிற்கும் ஒரு ஃபேன்அவுட் இருந்தால் அது ஒரு நெட் மற்றொரு கேட்டிற்க்கு ஒரு நெட் உள்ளது மற்றொரு கேட்டிற்க்கு மற்றொரு நெட் உள்ளது ஒரு நேரத்தில் ஒரு நெட்டை வைத்து முயற்சி செய்து அந்த குறிப்பிட்ட கேட் அல்லது தொகுதியை குறிப்பிட்ட நெட்டின் மதிப்பு நேரத் தேவையின் அடிப்படையில் உகந்ததாக பெறும் வகையில் வைக்கவும் மீண்டும் இங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒருவித டைமிங் பட்ஜெட் திட்டத்தை ஒவ்வொரு நெட்க்கும் வைத்திருக்க வேண்டும் உங்களிடம் இது இல்லையென்றால் இதை நீங்கள் செய்ய முடியாது ஏன்யென்றால் இந்த நெட்டிற்கு அதிகபட்ச தாமதம் 5 நிமிடங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் மட்டுமே இது 5 க்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை சரிபார்க்க முடியும் இரண்டாவது வகை பாதை அடிப்படையிலானது அங்கு முழு பாதையையும் பார்க்கிறீர்கள் நீங்கள் பாதையின் நேரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறீர்கள் மூன்றாவது ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டது நெட் அல்லது பாதையை தனித்தனியாக பார்க்க வேண்டாம் ஆனால் முழு பிரச்சனையையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கவும் இத நுட்பம் நெட் அடிப்படையிலானது ஒருவித தாமத பட்ஜெட்டை செய்ய வேண்டும் நாம் தான் நெட்களுக்கு சில தாமத மதிப்புகளை ஒதுக்க வேண்டும் ஒருவித அப்பர் பவுண்டிங்களை இந்த தனிப்பட்ட நெட்களின் டைமிங் அல்லது நீளத்துக்கு ஏற்றார்போல் ஒதுக்கலாம் மேலும் நெட்டின் எடைக்கு ஏற்றார்போல் சில முறைகளையும் செய்யலாம் எந்த நெட்கள் முக்கியமானவை என்பதை அடையாளம் காணலாம் சிக்கலான நெட்களுக்கு அதிக முன்னுரிமை அல்லது அதிகமான எடைகளை கொடுக்கலாம் இனிசியல் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் ஸ்டாடிக் டைமிங் அனாலிசிஸ் செய்யலாம் நெட்களின் சிக்கல்களை அடையாளம் காண முயற்சித்து எந்த நெட்கள் சிக்கலானவை என்பதை கண்டறிந்து அதிக எடைகளை கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் அதிக எடையுள்ள நெட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் கூறியது போல் பாதை அடிப்படையிலான நுட்பத்திற்கு மாறாக அவை எல்லா நேரமும் முக்கியமான பாதையை கையாள முற்படணும் அதாவது உள்ளீடு முதல் வெளியீடுகள் வரை அவை தனிப்பட்ட நெட்களைப் பார்ப்பதில்லை இவை மிகவும் துல்லியமானவை ஏனென்றால் உள்ளீட்டு வெளியீட்டுத் தேவைகளில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் தனிப்பட்ட நெட்களின் தேவை அல்ல ஆனால் மீண்டும் நாம் முன்னர் குறிப்பிட்ட பிரச்சனை என்னவென்றால் பல சுற்றுகளுக்கு பாதைகளின் எண்ணிக்கை அதிவேகமாக வளரக்கூடும் தனிப்பட்ட பாதைகளைக் கையாள்வது சாத்தியமான காரியமாக இருக்காது இரு அணுகுமுறைகளும் நெட் அடிப்படையிலான அல்லது பாதை அடிப்படையிலானவற்றைப் பயன்படுத்துகின்றன அவை பிளேஸ்மெண்ட் அல்கோரித்துடன் ஒன்றாக கை கோர்த்தே செல்ல வேண்டும் ஒருவித அதிகரிக்கும் செயல்படுத்தல் இருக்க வேண்டும் இதனால் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டின் மாற்றத்தை அதிகரிக்கலாம் மற்றும் நேரத்தைப் பொறுத்து உடனடியாக ஒரு பின்னூட்டத்தைப் பெறலாம் மற்றும் தொடர்பான பிற விஷயங்களை நீங்கள் எப்படி தொடர்கிறீர்கள் எனவே டைமிங் மற்றும் இந்த பிளேஸ்மெண்ட் இந்த 2 ஒன்றாக கைகோர்த்து செல்ல வேண்டும் முன்பு போல் இல்லாமல் முந்தைய வழக்கு இது முதலில் செய்யப்பட வேண்டும் பின்னர் இது செய்யப்பட வேண்டும் ஆனால் மீண்டும் இங்கே ஒரு குழப்பம் இருப்பதைக் காண்கிறோம் பிளேஸ்மெண்ட் செய்யாவிட்டால் வயரின் நீளத்தைப் பெற முடியாது நீங்கள் டைமிங் செய்யாவிட்டால் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை பெற முடியாது மறுபயன்பாடு மற்றும் அதிகரிக்கும் படி இருக்க வேண்டும் அவை ஒன்றாக கைகோர்த்து செல்ல வேண்டும் இதற்கு மாறாக ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள் மூன்றாவது அணுகுமுறையாக கருத்தில் கொள்ள வேண்டும் அவை ஒருவித கணித சூத்திரத்தைப் பயன்படுத்துகின்றன அவை சில தடைகளை வகுக்கின்றன இந்த தடைகள் ஸ்டாடிக் டைமிங் அனாலிசிஸ் STA இன் சில முடிவுகளை உள்ளடிக்கியதாக இருக்கலாம் அங்கு நாம் மேம்படுத்த முயற்சிக்கும் சில புறநிலை செயல்பாடு வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது நடைமுறையில் பெரிய உயர் செயல்திறன் வடிவமைப்புகளைக் கையாளும் சில தொழில்துறை வடிவமைப்பின் ஓட்டம் இனிசியல் பிளேஸ்மெண்ட்டின் போது டைமிங் சிக்கல்களை இணைக்காது ஏனென்றால் நாம் சொன்னது போல் பிளேஸ்மெண்ட் செய்யாமல் தாமதங்கள் குறித்த துல்லியமான தகவலை பெற முடியாது அவை ஆரம்ப கட்டங்களில் டைமிங் டிரைவன் முறைகளை இணைக்காது ஆனால் அடுத்தடுத்த மறு செய்கைகள் காலத்தில் அதைச் செய்கின்றன இது அர்த்தபின் ளதாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது இப்போது நெட் அடிப்படையிலான நுட்பங்களுக்கு வருவோம் இந்த அணுகுமுறைகள் அளவு முன்னுரிமைகளை நெட் எடைகளைப் பொறுத்து விதிக்கின்றன இது ஒரு குறிப்பிட்ட நெட் எவ்வளவு முக்கியமானது என்பதைக் குறிக்கும் அல்லது சில வகையான தாமத பட்ஜெட்களை வழங்க முடியும் தாமதத்தின் அப்பர் வரம்புகளை குறிப்பிட முடிந்தால் அதாவது இந்த நெட் மிகவும் முக்கியமானதாகும் இந்த நெட் மிகவும் முக்கியமானதல்ல என்று கூறலாம் இது சொல்வதற்கான ஒரு வழி அல்லது வேறு வழி என்னவென்றால் நீங்கள் சில அப்பர் வரம்பைக் கொடுக்க முடியும் அது தான் இந்த நெட்டிற்கு அதிகபட்ச தாமத பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்குள் பொருத்த வேண்டும் இதை குறிப்பிட 2 வழிகள் உள்ளன இப்போது ஆரம்ப கட்டத்தில் நெட் எடைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் தாமத பட்ஜெட்களை மதிப்பிடுவது அந்த கட்டத்தில் மிகவும் கடினம் ஆரம்பத்தில் சில எடைகளைச் சொல்லலாம் சில நெட்கள் மற்றவற்றை விட முக்கியமானவை ஆனால் அடுத்தடுத்த மறு செய்கைகளின் போது நீங்கள் தாமத பட்ஜெட்களுக்கு செல்லலாம் அப்பர் பகுப்பாய்வு முடிவுகள் மட்டும் மிகவும் துல்லியமாகிவிட்டால் தாமத பட்ஜெட் மதிப்பீடுகளையும் பெற முடியும் இதற்கு முன்மொழியப்பட்ட சில முறைகளைப் பற்றி பார்ப்போம் நெட் வெயிட்டிங் அவை எவ்வாறு மதிப்பீடுகளை செய்கின்றன நாம் முன்பு பார்த்தது போல் ஒரு பாரம்பரிய பிளேஸ்மெண்ட் கருவி ரூட்டிங் செய்ய போதுமான இடம் இருந்தால் இதுமொத்த வயரின் நீளம் மற்றும் வழித்தடத்தை மேம்படுத்துகிறது ஆனால் கூடுதலாக நேரத்தைக் கணக்கிட கருவியும் மொத்த எடையுள்ள வயரின் நீளத்தை குறைக்க முடியும் இந்த எடை சிக்கல்களின் அளவீடாக இருக்கும் ஒவ்வொரு வயரின் நீளத்துக்கும் ஒரு எடை ஒதுக்கப்பட்டுள்ளது அதிக எடை என்பது மிகவும் சிக்கலானது ஆகும் நீங்கள் சில எடைகளை ஒதுக்கி மற்றும் இந்த வயரின் நீளத்தைக் குறைக்கும் ப்ரோப்லேம்யை ஒரு எடையுள்ள வயரின் நீளமாக குறைக்கும் ப்ரோப்லேம்க்கு மாற்ற முடிந்தால் இந்த நெட் முன்னுரிமை மறைமுகமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிளேஸ்மெண்ட்கான செலவுச் செயல்பாட்டை மாற்றுவதற்காக இப்போது நெட் எடையை ஒதுக்கும் விதத்தை நிலையாக அல்லது மாறும் வகையில் செய்ய முடியும் முன்மொழியப்பட்ட சில அணுகுமுறைகளைப் பார்ப்போம் ஸ்டாடிக் நெட் எடைகள் அவை ஸ்டாடிக் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை பிளேஸ்மெண்ட் செயல்முறை தொடங்குவதற்கு முன்பே கணக்கிடப்படும் மற்றும் செயல்பாட்டின் போது மாற்ற வேண்டாம் இவை அடிப்படையில் ஸ்டாடிக் டைமிங் பகுப்பாய்வு மூலம் கணக்கிடப்படும் ஸ்லாக் மதிப்புகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது அல்லது கணக்கிடப்படுகிறது யோசனை என்னவென்றால் நெட் மிகவும் சிக்கலானதாகும் அதாவது ஸ்லாக் சிறியதாக இருந்தால் எடை அதிகமாக இருக்க வேண்டும் முன்மொழியப்பட்ட 2 வழிகள் உள்ளன ஒன்று நெட் எடைகளின் தனித்துவமான மதிப்புகளான 2 மதிப்புகளை ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 பயன்படுத்தவும் இப்போது தொடர்புடைய ஸ்லாக் நேர்மறையானதாக இருந்தால் ஒமேகா 1 ஐ கொடுங்கள் ஸ்லாக் இன் மதிப்பு எதிர்மறையாக இருந்தால் ஒமேகா 2 ஐ கொடுங்கள் அதனால் ஒமேகா 1 பொதுவாக ஒமேகா 2 ஐ விட குறைவாக இருக்கும் ஒமேகா 2 அதிக எடை கொண்டது ஸ்லாக் இன் மதிப்பு எதிர்மறையானதாக இருந்தால் அந்த நெட்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் தொடர்ச்சியான மதிப்பைக் கொண்டிருக்கலாம் என்று முன்மொழியும் மற்றொரு முறை உள்ளது 1 மைனஸ் ஸ்லாக் டிவைடு பை T பவர் ஆல்பா ஆல் w ஐக் கணக்கிட முடியும் சுற்றில் T மிக நீளமான பாதை தாமதம் மற்றும் ஆல்பா என்பது சில சிக்கலான அடுக்கு நாம் சரிசெய்யக்கூடிய சிக்கலான அடுக்கு ஆகும் ஆல்பாவின் மதிப்பை மாற்றலாம் இதன் மூலம் ஸ்லாக் இன் எவ்வளவு மாறுபாடுதல் w இன் மதிப்பை பாதிக்கும் என்பதை மாற்றலாம் வேறு சில முறைகளும் இருந்தன அங்கு நெட் எடைகள் உணர்திறனை அடிப்படையாகக் கொண்டிருந்தன இதுதான் பயன்படுத்தப்பட்ட வெளிப்பாடு அவை ஸ்லாக் இன் சில கணக்கிடப்பட்ட மதிப்பை பயன்படுத்தின ஸ்லாக் இலக்கு என்பது இலக்கு ஸ்லாக் எவ்வளவு ஸ்லாக் வேண்டுமோ ஆல்பா ஒரு அளவுரு பீட்டாவும் அளவுரு sw ஸ்லாக் என்பது நெட் எடையின் மொத்த எதிர்மறை ஸ்லாக் உணர்திறன் அதாவது நெட் எடையில் மாற்றங்கள் இருந்தால் இது TNS மதிப்பில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாகும் இதேபோல் TNS ஸ்லாக் மற்றும் TNS மதிப்பாக வைத்துக்கொள்ள்ளுவோம் இது TNS ஸ்லாக் மற்றும் இது TNS மதிப்புக்கானது நெட் எடையில் ஏற்படும் மாற்றம் தொடர்புடைய ஸ்லாக் மதிப்பில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் இவை முன்மொழியப்பட்ட சில முறைகளாகும் டைனமிக் நெட் வெயிட்டிங்கிற்கு மாற்றியமைக்கப்பட்டு மற்றும் மாற்றப்பட்டது பிளேஸ்மெண்ட் மறுசெய்கைகளின் போது மாறும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் எடைகளை மாற்றுகிறோம் மேலும் சில மாற்றங்களைச் செய்யும்போது பழைய மதிப்புகள் காலாவதியானது ஆகலாம் இது ஒரு மறுபயன்பாட்டு மதிப்பு ஸ்லாக் மதிப்பை ஒரு மறு செய்கை k இன் முந்தைய மறு செய்கை மதிப்பிலிருந்து டெல்டா L அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் கணக்கிடலாம் டெல்டா L வயர் நீளத்தின் மாற்றமாக இருக்கலாம் இந்த 2 மறு செய்கைகளுக்கு இடையில் நடைபெறுகிறது டெல்டா L மூலம் பெருக்கப்படும் சில காரணி வயர் நீளம் மற்றும் தாமதம் மாற்றத்தின் தாக்கமாக இருக்கும் இதை கழிக்கவும் ஸ்லாக் k மைனஸ் 1 இது தான் புதிய ஸ்லாக் ஆக இருக்கும் நீங்கள் ஸ்லாக்யை கணக்கிட்டவுடன் wk ஐ கணக்கிடுவதற்கான வழிகள் உள்ளன சில முறைகள் முன்மொழியப்பட்டது சில முக்கியமான சிக்கலான நெட்களை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது வகைப்படுத்தலாம் அப்படியென்றால் இது முதலிடத்தில் உள்ளது இது போன்று ஒரு மாறி vk ஐ ஒதுக்கலாம் இல்லையெனில் ஒரு குறைந்த மதிப்பை ஒதுக்கலாம் இந்த பிளஸ் 1 ஐ பயன்படுத்த வேண்டாம் vk ஐ கணக்கிட்டவுடன் நெட் எடையை கணக்கிடலாம் முந்தைய மறு செய்கை போல நெட் எடை 1 பிளஸ் vk ஆல் பெருக்கப்படும் நீங்கள் அதை அதிகரிப்புடன் மேம்படுத்தவும் இவை பயன்படுத்தப்பட்ட சில முறைகள் ஆனால் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை இங்கே சுவாரஸ்யமானது நீங்கள் முழு செயல்முறையும் கணிதரீதியான தேர்வுமுறையாக வெளிப்படுத்தலாம் மேலும் நீங்கள் லீனியர் புரோகிராமிங் தீர்வி போன்ற ஒரு வகையான தீர்வை பிரச்சினைக்கு தீர்வைப் பெற LP தீர்வி போன்ற ஒன்றை பயன்படுத்துதலாம் அதாவது இந்த தடைகளை சந்திக்கும்போது பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இங்கே பார்ப்போம் நெட் அடிப்படையிலான முறைகளில் டைமிங் தேவைகள் நெட் எடைகள் அல்லது தடைகளுடன் வரைபடமாக்கப்படுவதை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் பாதை அடிப்படையிலான முறைகள் பாதைகளுக்கு நேரடியாகப் டைமிங்யை பார்க்கின்றன ஆனால் பாதை அடிப்படையிலான முறைகள் அளவிட முடியாதவை பாதைகளின் எண்ணிக்கை மிகவும் விரைவாக வளரக்கூடியது அளவிடுதல் மற்றும் நல்ல செயல்திறனுக்காக டைமிங் பகுப்பாய்வைப் உகந்ததாக இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் புறநிலை செயல்பாடுகளின் தொகுப்பாக கைப்பற்றப்படலாம் உதாரணமாக நீங்கள் இங்கே முன்வைக்கும் ஒன்று லீனியர் புரோகிராமிங் உருவாக்கத்தை பயன்படுத்துகிறது இது எவ்வாறு இயங்குகிறது அவை உண்மையில் 2 வகையான தடைகளைக் குறிப்பிடுகின்றன ஒன்று பிஸிக்கல் தடைகள் என்று அழைக்கப்படுகிறது அவை தான் பிளேஸ்மெண்ட் செல்கள் எங்கே அமைந்துள்ளது மற்றும் ஸ்லாக் மதிப்புகளைப் பற்றிய டைமிங் தடைகள் கூடுதலாக நீங்கள் சில கூடுதல் தடைககளை இணைக்கலாம் நீங்கள் விரும்பினால் சில மின் தடைகள் ஆனால் நாம் இங்கே இந்த 2 ஐ மட்டுமே பேசுகிறோம் பிஸிக்கல் மற்றும் டைமிங் பிஸிக்கல் தடை என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் செல்களின் தொகுப்பு V மற்றும் நெட்களின் தொகுப்பு E கொடுக்கப்பட்டுள்ளது நாம் xv yv ஐ ஒரு செல்லின் மையமாக வரையறுக்கிறோம் இருக்க வேண்டும் சொந்தமானது இதைப் பார்க்கவும் சின்னம் வரவில்லை சிறிய v மூலதன V க்கு சொந்தமானது என்னிடம் ஒரு செல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நாம் இந்த பிளாக்கில் வைக்கிறோம் அதை V என்று அழைக்கிறோம் இந்த மைய புள்ளி இந்த செல்லின் மையம் நாம் அதை கோர்டினேட் xv மற்றும் yv என்று அழைக்கிறோம் Ve என்பது செல்களின் தொகுப்பைக் குறிக்கிறது அவை நெட் E உடன் இணைக்கப்பட்டுள்ளது இடது வலது கீழ் மற்றும் மேல் இந்த பவுண்டிங் பெட்டியின் 4 பவுண்டிங் களின் கோர்டினேட்களை குறிக்கின்றன இதன் பொருள் என்ன விளக்குவோம் இந்த e நெட் ஐ குறிக்கிறது e ஆல் குறிப்பிடப்படும் பவுண்டிங் பெட்டி இது என்று வைத்துக்கொள்வோம் e நெட் ஐ குறிக்கிறது இணைக்க வேண்டிய சில புள்ளிகள் உள்ளன எல்லா இன்டர்கனெக்ஷன்ஸ்யும் இந்த பவுண்டிங் பெட்டி பூர்த்தி செய்யும் என்ற அனுமானத்துடன் நாம் சற்று பெரிய பவுண்டிங் பெட்டியை பயன்படுத்துகிறோம் இப்போது சில விளிம்புகளை இடது வலது மேல் கீழ் கருதுகிறோம் எனவே இது தொடர்பாக இடது என்றால் சில x கோர்டினேட் என்று பொருள் இது e இன் இடது இது e இன் வலது இடது e மற்றும் வலது e சில x கோர்டினேட்களை குறிக்கிறது e இன் மேல் மற்றும் e இன் கீழ் சில y கோர்டினேட்களை குறிக்கிறது மின் மற்றும் e இன் கீழே அவை சில y ஆயங்களை குறிக்கின்றன இதை எப்படி என்று பார்ப்போம் தடைகள் மற்றும் கடைசி டெல்டா x ve மற்றும் டெல்டா y ve மையத்திலிருந்து பின் ஆஃப்செட்களைக் குறிக்கின்றன vs பின் e உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்கள் அமைந்துள்ள மையத்திலிருந்து வரையறுத்த பவுண்டிங் பெட்டியை பாருங்கள் எல்லா பின்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதனால் மையத்திலிருந்து நாம் டெல்டா v டெல்டா x ஆகியவற்றை x மற்றும் y ஆஃப்செட்களாக அளவிடுகிறோம் அவை இந்த பவுண்டிங் பெட்டியின் வெளியே இருக்கக்கூடாது அதுதான் தடை அவை அனைத்தும் இந்த பெட்டியின் உள்ளே இருக்க வேண்டும் இப்போது தடைகளைப் பார்ப்போம் பிஸிக்கல் தடைகள் நெட் e யின் ஒவ்வொரு பின்னும் பவுண்டிங் பெட்டியில் தான் இருக்க வேண்டும் என்று முதல் தொகுப்பு தடைகள் சொல்கின்றன இந்த 4 தடைகளால் இவை பிடிக்கப்படுகின்றன அந்த பின் e என்றால் இடது e மையத்தின் x கோர்டினேட் பிளஸ் அந்த ஆஃப்செட்க்கு சமமானதை விட குறைவாக இருக்க வேண்டும் சில பின்களில் ஒவ்வொரு v யும் இந்த நெட்யை சேர்ந்தது v இதுவாக இருக்க வேண்டும் இதேபோல் வலது ஒன்று சமமானதை விட அதிகமாக இருக்க வேண்டும் இது அந்த எல்லைக்குள் இருக்க வேண்டும் கீழே மீண்டும் y மதிப்புகளுக்கு சமமானதை விட குறைவாக இருக்க வேண்டும் மேல் சமமானதை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த v இமாஜினரி செவ்வகத்திற்குள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மொத்த நெட் நீளம் அரை அளவுருவாக மதிப்பிடப்படுகிறது நீங்கள் நினைவுகூருங்கள் இது நடவடிக்கைகளில் ஒன்றாகும் இது அரை அளவுரு வயர் நீளம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு செவ்வகம் என்பதால் நீங்கள் அரை அளவுருவை எடுத்துக் கொள்ளுங்கள் நீளம் பிளஸ் அகலம் இடமிருந்து வலதுபுறம் வலது மைனஸ் இடது பிளஸ் மேல் மைனஸ் கீழே என்று சொல்லலாம் அது அரை அளவுருவாக இருக்கும் அரை அளவுரு வலது மைனஸ் இடது மற்றும் மேல் மைனஸ் கீழே இதுபோன்று கணக்கிடபட முடியும் பவுண்டிங் கட்டுப்பாடுகள் நீங்கள் இதேபோல் சேர்க்கலாம் சில குறிப்புகள் T கேட் vi vo இது ஒரு குறிப்பிட்ட செல்லின் உள்ளீட்டு பின் vi லிருந்து வெளியீட்டு பின் vo க்கு கேட்டின் தாமதம் என வரையறுக்கப்படுகிறது மற்றும் T நெட் e uo vi என்பது நெட் தாமதம் செல் u இன் பின்னிலிருந்து நெட்டின் தாமதம் சில வெளியீட்டு பின் u0 இது ஒரு செல்லிருந்து வருகிறது u0 என்பது வெளியீட்டு பின் மற்றும் அது v இன் உள்ளீட்டு பின்க்கு செல்கிறது அது vi என அழைக்கப்படுகிறது நெட் தாமதம் மற்றும் AAT ஸ்டாடிக் டைம் பகுப்பாய்விலிருந்து பெறலாம் இது பின் j இன் உண்மையான வருகை நேரம் நீங்கள் அடையாளம் காணக்கூடிய சில டைமிங் கட்டுப்பாடுகள் உள்ளன முதல் ஒன்று செல் v இன் ஒவ்வொரு உள்ளீட்டு பின்க்கும் vi இன் வருகை நேரம் முந்தைய வெளியீட்டு பின் uo க்கு வருகை நேரமாக பிளஸ் நெட் தாமதமாக இருக்கும் AAT இன் vi ஆனது முந்தைய வெளியீட்டின் வருகை நேரம் பிளஸ் இந்த நெட்டின் தாமதம் uo முதல் vi வரை இருக்க வேண்டும் இது தெளிவாக உள்ளது இதேபோல் இரண்டாவது தடை ஒரு செல்லின் ஒவ்வொரு வெளியீட்டு பின் vo விற்கும் இருக்கும் vo இன் வருகை நேரம் அதன் ஒவ்வொரு உள்ளீடுகளின் வருகை நேரம் பிளஸ் கேட் தாமதத்தையும் விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் ஒரு கேட்க்கு வெளியீட்டின் வருகை நேரம் உள்ளீட்டின் வருகை நேரம் பிளஸ் கேட்டின் தாமதத்திற்கும் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் மூன்றாவது தடை ஸ்லாக் சம்பந்தப்பட்டது இது ஒரு தொடர்ச்சியான செல் tau வின் ஒவ்வொரு பின் க்கும் ஸ்லாகானது RAT மைனஸ் AAT க்கு இடையிலான வித்தியாசமாக கணக்கிடப்படுகிறது இது தான் வரையறை ஒவ்வொரு டைமிங் புள்ளிக்கும் ஸ்லாகானது RAT க்கும் AAT க்கும் இடையிலான வித்தியாசமாக நாம் கணக்கிடுவோம் இந்த RAT மற்றும் AAT கணக்கீடு ஸ்டாடிக் டைமிங் பகுப்பாய்வு அவை ஒருவித செயல்பாடாக கிடைக்க வேண்டும் தேவைப்படும் போதெல்லாம் அந்த மதிப்புகளைப் பெற வேண்டும் ஸ்டாடிக் டைமிங் பகுப்பாய்வி உங்களுக்குக் கிடைக்கிறது என்று நாம் கருதுகிறோம் நிச்சயமாக ஸ்லாக் மதிப்புகளின் அப்பர் பவுண்டு 0 ஆக இருக்கலாம் ஏனென்றால் நம்மால் சொல்லமுடியவில்லை நேர்மறை ஸ்லாக் மதிப்பு வேண்டுமென்றால் முன்பு பார்த்தது போல் நாம் 0 ஸ்லாக் அல்காரிதம் போன்றவற்றைப் பயன்படுத்தலாம் அனைத்து ஸ்லாக் மதிப்புகளையும் 0 க்கு அருகில் கொண்டுவர முயற்சிக்கிறோம் ஆகவே அதன் அப்பர் பவுண்டை 0 ஆக்க வேண்டும் அல்லது ஒரு சிறிய நேர்மறை மதிப்பைப் பயன்படுத்துங்கள் இதனால் அந்த வரம்பிற்குள் அனைத்தும் ஸ்லாக் மதிப்புகளும் 0 க்கு நெருக்கமாக இருக்கும் புறநிலை செயல்பாடு 3 வகைகளாக இருக்கலாம் அவை 3 ம் இங்கே காட்டப்பட்டுள்ளன மேலும் சிலவற்றைச் சேர்க்கலாம் முதலில் மொத்த எதிர்மறை ஸ்லாக்யையும் மேம்படுத்த வேண்டும் மொத்த எதிர்மறை ஸ்லாக்யையும் இதுபோன்று வெளிப்படுத்தலாம் பின்ஸ் tau என்பது ஒரு செல் tau வின் பின்களின் தொகுப்பாகும் மற்றும் T என்பது அனைத்து வரிசைக்கூறுகள் அல்லது இறுதி புள்ளிகளின் தொகுப்பாகும் அனைத்து அமைப்பின் ஸ்லாக்யையும் கணக்கிடலாம் ஒன்று குறிப்பிடப்படல்லை இது மொத்த எதிர்மறை ஸ்லாக் ஆக இருந்தால் அந்த ஸ்லாக் tau p 0 க்கு சமமானதை விட குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் மற்றொரு நிபந்தனையையும் குறிப்பிட வேண்டும் ஆனால் இங்கே ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அனுமானிக்கிறோம் என்பதால் ஸ்லாக் tau p 0 க்கு சமமானதை விட குறைவாக இருக்கும் இது 0 அல்லது எதிர்மறையாக இருக்கும் அது ஒருபோதும் நேர்மறையாக இருக்க முடியாது இதன் நிபந்தனையின் கீழ் ஸ்லாக் tau p வின் கூட்டுத்தொகை மொத்த எதிர்மறை ஸ்லாக்யை கொடுக்கும் என்று நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது நிபந்தனை மோசமான எதிர்மறை ஸ்லாக்யை மேம்படுத்தலாம் மேக்ஸ் WNS நீங்கள் அதைக் கணக்கிடக்கூடிய வெளிப்பாடு உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் அனைத்து tau p க்கும் WNS ஸ்லாக் tau p க்கு சமமானதை விட குறைவாக இருக்கும் மற்றும் சில எடையுள்ள சேர்க்கைகளை சேர்க்கலாம் நெட் வயர்களின் மொத்த நீளத்தின் தொகை மோசமான எதிர்மறை ஸ்லாக் WNS என்று சொல்லலாம் அனைத்து மொத்த தொகை நெட்களின் அரை அளவுரு வயர் நீளமாக இந்த Le யை பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த வயரை பயன்படுத்தலாம் இந்த WNS எதிர்மறை ஸ்லாக் ஆல்பா 0 மற்றும் 1 க்கு இடையில் ஒரு அளவுருவாக இருக்கலாம் நெட்டின் நீளம் மற்றும் ஸ்லாக் தன்மையை பயன்படுத்தி அந்த பகுதியின் தாக்கத்தை நீங்கள் உண்மையில் கட்டுப்படுத்த முடியும் இவை இங்கு பயன்படுத்தப்படும் பொதுவான புறநிலை செயல்பாடுகள் இங்கே பார்க்கிறீர்கள் நாம் சில விஷயங்களைப் பார்த்தோம் நாம் டைமிங் பண்பு அல்லது டைமிங் அளவுருக்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வாறு பிளேஸ்மெண்ட் செய்யலாம் என்பதை பார்த்தோம் முன்னதாக நாம் பிளேஸ்மெண்ட் செய்தபோது டைமிங்யை புறக்கணித்தோம் தொகுதிகளின் இருப்பிடம் மற்றும் வயரின் நீளங்களைக் குறைப்பதை மட்டுமே பார்த்தோம் இப்போது கூடுதல் அளவுரு ஒன்று உள்ளே வருகிறது நாம் ஸ்லாக்யை குறைக்க முயற்சிக்கிறோம் தாமதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம் மற்றும் பல இப்போது தேவை அல்லது ஒரு சூழல் உள்ளது அகு பிளேஸ்மெண்ட் கருவி மற்றும் டைமிங் பகுப்பாய்வு கருவி ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகிறது இங்கே நாம் ஒரு இரண்டு முறைகளை குறிப்பிட்டோம் மேலும் மேம்படுத்தபட்ட நுட்பங்களும் கிடைக்கின்றன ஆனால் இங்கே அதை விவாதிக்கப்பட போவது இல்லை அவை உண்மையிலேயே ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகின்றன மேலும் அவை பெரிய வடிவமைப்புகளையும் கையாளும் திறன் கொண்டவை ஏனெனில் தொழில்துறை வடிவமைப்புகளும் பெரியதாக இருக்கும் நம்மிடம் ஒரு முறை இருக்கவேண்டும் அவற்றின் நேர சிக்கலானது பெரியதல்ல நிச்சயமாக நாம் துல்லியமாக பெற விரும்புகிறோம் ஆனால் நாம் அளவிடக்கூடிய தன்மையையும் பார்க்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் மற்றும் அதற்கு முன்னும் பின்னும் இந்த முறையின் மூலம் பெரிய சுற்றுகளை நடைமுறையில் கையாள வேண்டும் இப்போது நாம் டைமிங் டிரிவ்ன் பிளேஸ்மென்ட் பற்றி பேசியுனோம் வேறு சிக்கல்களும் உள்ளன நமது அடுத்த வார விரிவுரைகளின் போது பின்னர் பார்ப்போம் நாம் எடுத்துக்காட்டாக டைமிங் விழிப்புணர்வு ரூட்டிங் டைமிங் டிரிவ்ன் ரூட்டிங் பார்ப்போம் நெட்களுக்கான ஜியோமெட்ரி இணைப்புகளை எவ்வாறு உருவாக்குவது அதுபோல் சில டைமிங் மதிப்பீடுகள் அல்லது டைமிங் மாற்றங்கள் எவ்வாறு திருப்தி அளிக்கின்றன மற்றும் இறுதியாக டைமிங் பகுப்பாய்வு கருவியில் இருந்து பெற்ற சில டைமிங் பட்ஜெட்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய போதெல்லாம் உங்கள் நெட்லிஸ்ட்டில் அல்லது சாதனங்களில் சிறுகுறிப்புகள் அல்லது மாற்றங்களை எவ்வாறு செய்தால் அந்த டைமிங் பகுப்பாய்வு அல்லது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்